தொகுதி 3 இன் முந்தைய அலகுகளில் கட்டமைப்பு மற்றும் மூளையைப் பற்றிய நமது புரிதல் மற்றும் சில கற்பித்தல் முறைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை அடிப்படையாகக் கொண்டது நினைவகம் எவ்வாறு உருவாகிறது நினைவகத்தில் எதையாவது தக்கவைத்துக்கொள்வது கற்றல் மூலம் நாம் உண்மையில் என்ன புரிந்துகொள்கிறோம் கற்றல் செயல்பாட்டில் என்ன ஈடுபட்டுள்ளது என்பதை நாம் முக்கியமாகப் பார்த்தோம் நமக்கு தேவையான கற்றலை அடைய ஒரு வகுப்பறையில் மாணவர்களுடன் உரையாடுவதில் நாம் உண்மையில் சில செயல்களை எவ்வாறு செய்வது நாம் கற்றல் என்று அழைத்தாலும் கற்றல் என்பதன் அர்த்தத்தை மீண்டும் மதிப்பாய்வு செய்வோம் இந்த யூனிட்டில் சில கற்பித்தல் கூறுகளைப் பார்ப்போம் அவை உள்ளடக்கத்திலிருந்து சுயாதீனமான கற்பித்தல் நடவடிக்கைகள் இந்த கூறுகள் எந்த வகையிலும் பயன்படுத்தப்படலாம் நாம் மிக முக்கியமானதாகக் கருதும் சில கற்பித்தல் கூறுகளைப் பார்க்கிறோம் இந்த யூனிட்டில் நாம் இரண்டு பார்க்கப் போகிறோம் ஒன்று குறிக்கோள்கள் மற்றும் பின்னூட்டங்கள் மற்றொன்று ஒப்புமைகள் மற்றும் உருவகங்கள் இந்த யூனிட்டில் எங்கள் கவனம் அவர்களின் பங்கு மற்றும் ஒருவர் அவற்றை எவ்வாறு சரியாகப் பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பார்க்கும் கற்றல் மற்றும் கல்வி பற்றி TALE 1 மற்றும் TALE Module 2 இரண்டிலும் விரிவாகப் பேசினோம் ஆனால் மீண்டும் ஒரு மதிப்பாய்வு செய்வோம் கற்றல் என்பது கற்றுக்கொண்டவற்றின் தனிப்பட்ட விளக்கத்தை உருவாக்கும் அர்த்தமுள்ள ஒரு செயலில் உள்ளது ஏதேனும் பெறப்படும்போது நீங்கள் அதை நினைவகத்தில் மட்டுமே வைத்து அதைத் தக்க வைத்துக் கொள்வீர்கள் என்பதை நினைவில் கொள்க ஆனால் கற்றல் என்பது உண்மைகளின் தனிப்பட்ட விளக்கங்களை சேமிப்பது மட்டுமல்ல ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட உண்மையை வித்தியாசமாக விளக்கலாம் ஆனால் தக்கவைப்பின் தேவைகளில் ஒன்று அவற்றை மற்ற யோசனைகளுடனும் முன் கற்றலுடனும் தொடர்புபடுத்தும் வகையில் அவற்றை இணைப்பதும் எனவே அர்த்தத்தையும் புரிதலையும் உருவாக்குவதும் ஆகும் இதுதான் இப்போது நாம் இயங்கும் சூழலில் கற்றலைக் குறிக்கிறது மீண்டும் பொருள் போதாது யோசனைகள் பொருத்தமானவையாக இருக்கும்போது கற்றல் செயல்பாடுகளை உருவாக்க பயனுள்ளதாக இருக்கும் போது கற்பவர் நிலைமைகளை அறிந்திருக்க வேண்டும் உதாரணமாக எப்போது பயன்படுத்த வேண்டும் எந்த சூழலில் பயன்படுத்த வேண்டும் என்னிடம் இருக்கும் இந்த கற்றலை நான் எப்போது பயன்படுத்தலாம் அதுவும் கற்றலின் ஒரு பகுதியாகும் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் தீர்ப்புகளை வழங்குவதற்கும் பிற பயனுள்ள பணிகளைச் செய்வதற்கும் மாணவர்கள் இந்த அறிவைப் பயன்படுத்துவதற்கான வழிகளைக் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நீங்கள் கற்றல் என்று அழைப்பதில் ஈடுபட்டுள்ளன இந்த உற்பத்தி சிந்தனையே கல்வியின் முதன்மை நோக்கம் நீங்கள் கல்வி என்று சொல்லும்போது இந்த எல்லா திறன்களையும் கொண்ட கற்றல் தான் இந்த திறன்களைக் கொண்டுள்ளது இரண்டு வகையான பணிகள் உள்ளன ஒன்று மறு படைப்பு பணி மற்றொன்று ஒரு பகுத்தறிவு பணி மறு படைப்பு பணிகளைப் பார்ப்போம் ஆசிரியர் நேரடியாக கற்பித்த அல்லது வளங்களில் நேரடியாக விளக்கப்பட்ட அறிவு அல்லது திறன்களை மாணவர் மீண்டும் கூறுகிறார் நாம் சொல்லும் வளங்கள் பாடப்புத்தகங்கள் இணைய வளங்கள் போன்றவை ஒரு மாணவர் தகவலை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கும்போது அவர் அதை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சொற்களஞ்சியமாக அல்லது மொழியில் சிறிய மாற்றங்களுடன் மீண்டும் உருவாக்குகிறார் ஆனால் அவருக்கு வழங்கப்படும் அறிவை மீண்டும் உருவாக்குவதிலோ அல்லது மீண்டும் செய்வதிலோ கவனம் செலுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக பெயரிடப்பட்ட வரைபடத்தை நகலெடுப்பது ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு வரைபடத்தை போர்டில் வரைகிறார் பின்னர் அவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் லேபிளிடுவார் மேலும் அதை மறு உருவாக்கம் செய்வதை மாணவர் நினைவில் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக பொறியியல் படிப்புகளில் ப்ரொக்ராம்களில் சிக்கல் தீர்க்கும் முறை கற்பிக்கப்படுவதால் வகுப்பறையில் வழங்கப்படும் 'சி' இல் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான திட்டங்கள் கற்பிக்கப்படுகின்றன எழுத்துத் தேர்வில் மாணவர் அவற்றை மறு உருவாக்கம் செய்வார் அல்லது அதை ஆய்வகத்தில் மறு உருவாக்கம் செய்து செயல்படச் செய்வார் அல்லது வரையறை அல்லது முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு எளிய விளக்கத்தை நினைவு கூர்வார் எதையாவது வரையறுத்தல் முன்பு காட்டப்பட்ட வழியில் ஒரு கணக்கீட்டை நிறைவு செய்தல் வகுப்பறையில் வழங்கப்பட்ட ஒரு தேற்றத்தை நிரூபிப்பது கூட மீண்டும் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிக்கலைத் தீர்க்க மாணவர் செய்ய வேண்டிய தொடர்ச்சியான படிகள் உள்ளன மேலும் மாணவர் அந்த படிகளை மீண்டும் உருவாக்கி சிக்கலைத் தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இவை மறு உருவாக்கம் பணிகள் இந்த பணிகளை நீங்கள் பார்க்கும்போது அவை ப்ளூமின் வகைபிரித்தல் மட்டங்களில் குறைவாக உள்ளன அதாவது கிட்டத்தட்ட அவை நினைவுகூரும் மட்டத்தில் அல்லது எப்போதாவது அப்ளை பிரிவில் செயல்படும் மட்டத்தில் வருகின்றன இந்த மறு உருவாக்கம் பணிகளுக்கு கற்றவர் பொருளைச் செயலாக்குவதற்கோ அல்லது கற்றலைப் பயன்படுத்துவதற்கோ அல்லது புரிந்துகொள்வதற்கோ தேவையில்லை அதாவது என்னைக் கேட்டுக்கொண்ட எதையாவது புரிந்து கொள்ளாமல் மீண்டும் உருவாக்க முடியும் நான் பொருளை நினைவில் கொண்டுள்ளேன் மற்றும் நான் மறு உருவாக்கம் செய்கிறேன் இந்த வகையான விஷயம் பணியை எளிதாக்குகிறது ஆனால் குறைபாடு இருப்பதால் கற்பவர்களுக்கு அர்த்தத்தை உருவாக்குவதற்கும் அதை ஏற்கனவே இருக்கும் கற்றலுடன் இணைப்பதற்கும் தேவையில்லை அதாவது நாம் முன்னர் விளக்கியது போல அறிவு அல்லது தகவல்களை உழைக்கும் நினைவகத்திலிருந்து நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றுவதற்கும் அதைத் தக்கவைத்துக்கொள்வதற்கும் உள்ள நடவடிக்கைகள் மறு உருவாக்கம் பணிகளில் அந்த பணிகள் அவசியமில்லை பகுத்தறிவு பணிகள் மாணவர் தாங்கள் கற்றவற்றைச் செயலாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் அவற்றை ஏற்கனவே இருக்கும் கற்றல் மற்றும் அனுபவத்துடன் இணைக்க வேண்டும் 'தற்போதுள்ள கற்றலுடன் அதை இணைத்தல்' என்ற சொற்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை நினைவில் கொள்க இந்த இணைத்தல் என்பது மூளை எவ்வாறு கற்றுக்கொண்டது என்பதை நாம் ஆராய்ந்த யூனிட்டுகளிலிருந்து ஒரு செயல்முறையாகும் மற்ற எங்கிரும் இணைக்கப்பட்டுள்ள ஒரு குழு எங்கிரும் களுடன் இணைக்கும் வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் 'இணைத்தல்' என்ற சொல் நல்ல கற்றலுக்கு தவறாமல் பயன்படுத்தப்படுகிறது அவ்வாறு செய்யும்போது அவர்கள் அதனுடன் சிந்திக்க வேண்டும் பணி ப்ளூமின் வகைபிரிப்பில் ஒப்பீட்டளவில் அதிகமாக உள்ளது மேலும் அதிக அறிவாற்றல் நிலைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் பகுத்தறிவு கட்டுமானங்களுக்கிடையில் அல்லது பொறிப்புகளுக்கு இடையிலான உறவை உருவாக்குகிறது அதாவது பரவலாக வேறுபட்ட சிறிய நெட்வொர்க்குகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன எனவே அந்த வகையில் ஒரு நெட்வொர்க் செயல்படுத்தப்படும் தருணம் மற்ற நெட்வொர்க்குகள் அதனுடன் ஈடுபடுகின்றன உங்களிடம் பகுத்தறிவு பணிகள் இருக்கும்போது நீங்கள் இதுபோன்ற விஷயங்களுக்கு கொண்டு செல்கிறீர்கள் பெரும்பான்மையான கல்லூரிகளில் இப்போது என்ன நடக்கிறது குறைந்த நேரத்தில் ஒரு பெரிய பகுதியை கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்கள் அல்லது பகுத்தறிவு திறன் பலவீனமாக இருக்கும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் பெரும்பாலும் மறு உருவாக்கம் பணிகளில் ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள் மற்றும் குறைந்த அறிவாற்றல் மட்டங்களில் மதிப்பீடுகளைக் கொண்டிருக்கிறார்கள் இது மறைமுகமாக நடக்கிறது வேண்டுமென்றே அல்ல பாடத்திட்டம் பெரிதும் அதிகரிக்கப்படும்போது அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடத்தின் உள்ளடக்கம் மிகப் பெரியதாக இருக்கும் அல்லது பல்வேறு அறிவாற்றல் திறன்களைக் கொண்ட பரந்த அளவிலான மாணவர்கள் இருக்கும்போது முழு அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தன்னை சரிசெய்துகொள்வது அல்லது ஆசிரியர்களை மறுஉருவாக்கப் பணிகளுக்கு ஈடுபடுத்திகொள்வது போல் தெரிகிறது முக்கியமாக வகுப்பறையில் நீங்கள் மறுஉருவாக்கம் செய்யும் பணிகளில் ஈடுபடுத்திகொள்ளும்போது மதிப்பீடுகள் அறிவாற்றல் மட்டங்களில் இறங்குவதற்கான ஒரு வழியைக் கொண்டுள்ளன விளக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் கூட மாணவர்களுடன் நன்கு தொடர்புகொள்கிறார் ஒரு எண்ணின் படி இந்த எண் 20 என்பது ஒரு முழுமையான விஷயம் அல்ல அதைக் கற்றுக் கொள்ளக்கூடியதை விட குறைந்தது 20 மடங்கு வேகமாக பாட பொருட்களை வழங்குகிறது நிச்சயமாக இந்த 20 பலவீனமான கற்பவர்களுக்கு பொருந்தும் வேகமான கற்பவர்கள் காலத்தை ப்ரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் இன்னும் என்ன நடக்கிறது என்றால் ஆசிரியரை கட்டாயப்படுத்தி பாடம் எடுக்க வேண்டிய நேரம் மாணவர்கள் கற்க வசதியாக போதுமானதாக இல்லை ஏனெனில் கற்றலுக்கு தகவல்களை செயலாக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படுகிறது இதன் காரணமாக மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை அல்லது அவர்களின் சொந்த அர்த்தங்களை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது மாணவர்கள் கூட தங்கள் சொந்த அர்த்தங்களை உருவாக்குவதற்கான முயற்சியைக் கைவிடத் தள்ளப்படுகிறார்கள் எப்படியாவது மறுஉருவாக்கம் மூலம் கற்றலை நாடலாம் அல்லது முக்கியமாக மறுஉருவாக்கம் செய்வதில் கவனம் செலுத்துகிறார்கள் நிச்சயமாக இது உலகளவில் உண்மை இல்லை சில நல்ல மாணவர்கள் இவற்றையெல்லாம் மீறி நிர்வகிக்கிறார்கள் அவர்கள் கூடுதல் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் இயல்பாகவே தகவல்களை உள்வாங்குவதற்கும் லாஜிக் ஐ உருவாக்குவதற்கும் திறனுள்ளவர்கள் மற்றும் அனைத்து பகுத்தறிவுகளையும் நன்கு கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அது வகுப்பறையில் என்ன நடக்கிறது என்பதன் காரணமாக அல்ல இப்போது நாம் முறையாக கற்பித்தல் கூறுகளைப் பார்க்கிறோம் கற்பித்தல் கூறுகள் என்றால் என்ன பாட உள்ளடக்கத்துடன் நேரடியாக தொடர்பில்லாத கற்பித்தலின் கூறுகள் அதாவது நான் மின் பொறியியல் அல்லது திரவ இயக்கவியல் அல்லது இயக்க முறைமைகளை கற்பிக்கிறேன் பாடத்தைப் பொருட்படுத்தாமல் ஆனால் எனது உண்மையான வகுப்பறை கற்பித்தலில் இந்த கற்பித்தல் கூறுகளை நான் பயன்படுத்தினால் அவை நல்ல கற்றலுக்கு வழிவகுக்கும் பயனுள்ள வழிமுறைகளை எளிதாக்குகின்றன கற்பித்தல் கூறு அதுதான் அதாவது நான் எதையாவது கற்பிக்க விரும்பும்போது தொடர்ச்சியான கற்பித்தல் கூறுகளைப் பயன்படுத்த விரும்புகிறேன் அவற்றை எனது சொந்த வழியில் வரிசைப்படுத்தலாம் ஏராளமான கற்பித்தல் கூறுகள் உள்ளன உண்மையில் இலக்கியம் 60 முதல் 70 கற்பித்தல் கூறுகளை அறிக்கையிடுகிறது அவற்றில் சில ஒன்றுடன் ஒன்று இருக்கலாம் ஆனால் நல்ல ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான கற்பித்தல் கூறுகள் உள்ளன அவை ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளன அவற்றின் செயல்திறனும் அளவிடப்படுகிறது இதன்மூலம் இந்த கற்பித்தல் கூறுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்மை நம்ப வைக்க முடியும் ஒரே இடத்தில் சொல்லப்பட்ட சில மாதிரிகளைப் பார்ப்போம் இவை அகர வரிசைப்படி அதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அவசியமில்லை எடுத்துக்காட்டாக முன்கூட்டியே அமைப்பாளர்கள் ஒப்புமைகள் உண்மையான பணிகள் பயிற்சி கூட்டுப்பணி கூட்டுறவு பணி செய்து காண்பித்தல் விரிவாக்கம் அல்லாத எடுத்துக்காட்டுகள் பின்னூட்டம் வழிகாட்டப்பட்ட பயிற்சி சுயாதீனமான பயிற்சி சமானன் பயிற்சி தனிப்பயனாக்கம் முன்னோட்டம் பரஸ்பர கற்பித்தல் பிரதிபலிப்பு மறுஆய்வு குழுப்பணி போன்றவை அவற்றில் சிலவற்றை தற்போதைய யூனிட் மற்றும் பின்வரும் யூனிட் ஆகியவற்றில் தேர்ந்தெடுத்து இந்த கற்பித்தல் கூறுகளைப் பார்ப்போம் அதன் பின்னால் உள்ள நோக்கம் என்ன அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் சில கற்பித்தல் கூறுகளுடன் கணிசமான திரட்டப்பட்ட அனுபவம் உள்ளது இந்த கற்பித்தல் கூறுகள் சில மற்றவற்றை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மீண்டும் இது ஒரு நிகழ்வில் பயனுள்ளதாக இருந்தால் அது வேறு சில சூழலில் சமமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று அர்த்தமல்ல கற்பித்தல் சூழ்நிலை காரணிகள் இந்த இடத்தில் வெளிப்படும் ஆனால் பெரிய அளவில் அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட கற்பித்தல் கூறுகள் உள்ளன அவற்றில் சிலவற்றைப் பார்ப்போம் பரந்த சூழலில் கற்பித்தல் கூறுகளின் வரைபட பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது முழு தொகுதி 2 கற்பித்தல்லுடன் தொடர்புடையது எனவே நீங்கள் கற்பித்தல் லைச் செய்யும்போது நீங்கள் சில அணுகுமுறையைப் பின்பற்றுகிறீர்கள் இந்த கற்பித்தல் அணுகுமுறைகளை பின்வரும் யூனிட்களில் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இந்த அணுகுமுறைகள் நேரடி கற்பித்தலாக இருக்கலாம் நான் இதை வகுப்பறை விரிவுரை என்று அழைக்க மாட்டேன் ஆனால் நேரடி கற்பித்தல் அல்லது நேருக்கு நேர் கற்பித்தல் திட்ட அடிப்படையிலான கற்பித்தல் சிக்கல் அடிப்படையிலான கற்பித்தல் அனுபவக் கற்றல் உருவகப்படுத்துதல் அடிப்படையிலான கற்பித்தல் மற்றும் பல உள்ளடக்க வரிசைமுறை தொடர்பாக ஒரு விருப்ப தேர்வும் உள்ளது இது தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கு விருப்பம் எடுத்துக்காட்டாக நீங்கள் எளிதானது முதல் கடினமான சிக்கல்கள் கருத்துகள் குறிப்பிட்ட கருத்துக்கள் முதல் சுருக்க கருத்துக்கள் வரை அல்லது சுருக்கத்திலிருந்து குறிப்பிட்ட கருத்துகளுடன் தொடங்க விரும்பலாம் உங்கள் வகுப்பில் நீங்கள் மிகவும் புத்திசாலியான மாணவர்களைக் கொண்டிருக்கும்போது எளிதானது தொடங்கி கடினமான விஷயங்களிலிருந்து மெதுவாகச் செல்ல முயற்சித்தால் அவர்கள் பொறுமையிழந்து விடுவார்கள் மொத்த பாட கருத்தையும் எங்களுக்கு கொடுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் அதையே புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் எனவே சுருக்கம் முதல் குறிப்பிட்ட என்பது அதைச் செய்வதற்கான வழிகளில் ஒன்றாகும் அல்லது பொதுவானது முதல் குறிப்பிட்ட மற்றும் பல கற்பித்தல் பரந்த அளவிலான கற்பித்தல் கூறுகளைப் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் எடுக்கும் எந்தவொரு அணுகுமுறையும் நேரடி கற்பித்தல் என்று சொல்லலாம் ஆசிரியர் அவர் அவள் உரையாற்றும் அல்லது பாடத்தின் தன்மையை அடிப்படையாகக் கொண்ட குறிப்பிட்ட பாட விளைவுக்கு பொருத்தமானதாகக் கருதும் எந்தவொரு கற்பித்தல் கூறுகளையும் கிடைக்கும் வளங்களையும் பயன்படுத்தலாம் அனைத்து விருப்பத் தேர்வும் ஆசிரியரால் செய்யப்படுகின்றன அனைத்து கற்பித்தல் கூறுகளிலும் மிக முக்கியமானது 'குறிக்கோள்கள் மற்றும் பின்னூட்டங்கள் ' ஒரு மாணவர் முதல் முறையாக ஒரு கருத்து அல்லது ஒரு கொள்கை அல்லது ஒரு குறிப்பிட்ட நடைமுறையைக் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும்போதெல்லாம் மாணவர் முதல் முறையாக முழுமையாகவோ அல்லது துல்லியமாகவோ அர்த்தத்தை உருவாக்கவில்லை இது முதல் முறையாக வழங்கப்படும்போது அவர்களால் ஒரு கருத்தை மற்றொன்றுடன் முழுமையாகவோ அல்லது துல்லியமாகவோ இணைக்க முடியாது அவர்கள் சில பிழைகளைச் செய்வார்கள் புத்திசாலியான மாணவர்களும் கூட சில பிழைகளைச் செய்யலாம் அல்லது சில சமயங்களில் அவை தவிர்க்கலாம் மாணவர்கள் அவர்கள் செய்யும் பிழைகள் என்ன அவற்றின் கட்டமைப்புகளை மேம்படுத்த அவர்கள் என்ன குறைபாடுகள் செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மூளையில் அறிவை உருவாக்கும் விதத்தில் அவர்கள் தவறு செய்தால் ஒரு புதிய சூழ்நிலையில் துல்லியமாக அப்ளை பண்ணும் அவர்களின் திறன் சரியாக இருக்காது ஒரு ஆசிரியரின் பாத்திரங்களில் ஒன்று முடிந்தவரை இந்த கட்டமைப்புகள் கற்பவர்களின் மூளையில் சரியாக உருவாக்கப்படுகின்றன என்பதை உறுதிசெய்வது ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கருத்து தெரிவிக்க முயற்சிக்கும் வழிகளில் ஒன்று குறைபாடுகள் அல்லது பிழைகள் எங்கு நிகழ்கின்றன என்பது மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த உதவ இந்த புரிதல் ஆசிரியருக்கு தேவைப்படுகிறது ஆசிரியர் கண்டுபிடிக்காவிட்டால் அவர் கற்றலை மேம்படுத்த பயனுள்ள கருத்துக்களை வழங்க முடியாது ஆசிரியர் தனது சொந்த போதனைகளை மேம்படுத்த இந்த கருத்தை தானாக பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக மாணவர்கள் மீண்டும் மீண்டும் சில பிழைகள் செய்வதாகத் தெரிகிறது என்பதை நீங்கள் தவறாமல் கவனித்தால் அந்த பிழைகள் ஏற்படாது என்பதை ஆசிரியருக்கு அவர் அல்லது அவள் தங்கள் கற்பித்தலில் உறுதிப்படுத்த வேண்டும் போர்மட்டிவ் மதிப்பீட்டு முறைகளால் மிகவும் பயனுள்ள கருத்து வழங்கப்படுகிறது போர்மட்டிவ் மதிப்பீட்டு முறைகள் என்னவென்றால் நீங்கள் ஏதாவது செய்யச் சொல்கிறீர்கள் இது கற்றலை எளிதாக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இறுதி தரத்திற்கு பங்களிப்பதற்காக அல்ல உங்கள் கருத்து உயர் தரத்தில் இருக்கும்போது அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மற்றும் விரிவானதாக இருக்கப் போகிறீர்கள் இது பலவீனமான கற்பவர்களுக்கு அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நம்மிடம் பல்வேறு வகையான நிறுவனங்கள் இருப்பதால் இந்த கல்லூரிகளில் பலவற்றின் கவலைகளில் ஒன்று தேர்ச்சி சதவீதம் மிக அதிகமாக இருப்பதை உறுதிசெய்வது அல்லது தோல்விகளைக் குறைப்பது தோல்வி என்பது மாணவர் மற்றும் நிறுவனம் ஆகிய இரண்டிற்கும் விலை உயர்ந்தது தோல்விகளைக் குறைக்க முறைகளில் ஒன்று உயர்தர கருத்துக்களை வழங்குவதாகும் உயர்தர கருத்துக்களை வழங்குவது கற்பித்தலில் மிக உயர்ந்த மதிப்பு என்று நாம் கருதுகிறோம் இரண்டு வெவ்வேறு நடைமுறைகளைப் பார்ப்போம் ஒன்று நாங்கள் இதை 'பொதுவான நடைமுறை' என்றும் மற்றொன்று 'நல்ல நடைமுறை' என்றும் அழைக்கிறோம் சில நேரங்களில் இந்த பொதுவான நடைமுறை கூட திறம்பட நடைபெறாது அதாவது ஆசிரியர் வகுப்பறையில் எதையாவது முன்வைக்கிறார் மேலும் ஒரு பயிற்சி சேர்க்கப்படலாம் அல்லது இல்லாதிருக்கலாம் எனவே மாணவர் ஏதாவது கற்றுக் கொண்டாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி தேர்வு நடத்தப்படும்போது மட்டுமே வீட்டு அசைன்மென்ட் என்று அழைக்கப்படுபவை கூட மிகவும் பயனுள்ளதாக இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏனென்றால் மாணவர் அதில் அதிக மதிப்பைக் காணாதபோது மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து எழுத முனைகிறார்கள் அவர்களால் அதைச் செய்ய முடியாது என்பதால் அல்ல அதைச் செய்யாமல் இருப்பது வசதியானது பொதுவான நடைமுறை என்று அழைக்கப்படுபவற்றின் படிகளின் வரிசையைப் பார்ப்போம் இது என் கருத்துப்படி நியாயமானதே பொதுவாக வகுப்பறையில் நடக்கும் புதிய அறிவை ஆசிரியர் முதலில் விளக்கி நிரூபிக்கிறார் புரிந்துகொள்ளும் அளவை சரிபார்க்க ஆசிரியர் சில கேள்விகளைக் கேட்கிறார் மேலும் கேள்விகளுக்கு தன்னார்வலர்களால் நன்கு பதிலளிக்கப்படுகிறது தன்னார்வலர்கள் ஒரு சில மாணவர்கள் மட்டுமே தங்கள் கைகளை உயர்த்தி கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள் மற்றவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் பின்னர் ஆசிரியர் வகுப்பில் முடிக்க வேண்டிய பணியை அமைத்துக்கொள்கிறார் உங்களிடம் ஒரு பயனுள்ள பயிற்சி அமர்வு இருந்தால் இது ஆதிக்கம் செலுத்துகிறது அவர் சுற்றும் போது மாணவர்கள் பணியை முடிக்கிறார்கள் தேவையான இடங்களில் கருத்துக்களை வழங்குகிறார்கள் அமர்வின் முடிவில் அனைத்து மாணவர்களின் வேலை கோப்புகளை எடுத்து வேலையைக் குறித்தது மற்றும் பணி குறித்த கருத்துகளை எழுதுகிறது அவர் குறிப்பிடத்தக்க பதில்களை அடுத்த வகுப்பில் உள்ள மாணவர்களுக்குத் தருகிறார் மேலும் பணியில் உள்ள பலவீனங்களைப் பற்றி விவாதிக்கிறார் ஒரு நல்ல நடைமுறையாக நாம் கருதுவதைப் பார்ப்போம் பரிசீலிக்கப்பட்ட பணியைப் பற்றி ஏற்கனவே என்ன தெரியும் என்று ஆசிரியர் தனது மாணவர்களிடம் கேட்கிறார் உதாரணமாக சிக்கல் தீர்க்கப்பட வேண்டுமானால் ஆசிரியர் பிரச்சினையை முன்வைத்து முதலில் மாணவர்களிடம் பணியைப் பற்றி ஏற்கனவே என்ன தெரியும் என்று கேட்கிறார் அவர்கள் பலகையில் முக்கிய குறிப்புகளை எழுதுகிறார்கள் எனவே வெவ்வேறு மாணவர்கள் வெவ்வேறு குறிப்புகளைக் கூறுகிறார்கள் அவர்கள் ஏற்கனவே கணிசமான தொகையை அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டுபிடித்தார் ஆனால் அவர் விவரிக்கும் சில அம்சங்களைப் பற்றி குறைவாகவே இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் செய்த புள்ளிகளில் எங்கு இடைவெளிகளைக் கண்டாலும் அவர் விளக்குவார் பின்னர் ஆசிரியர் சில தவறான முடிவுகளை எடுக்கும் சில எடுத்துக்காட்டுகளைக் காண்பிப்பார் அவற்றை எவ்வாறு சரிசெய்வது என்பதில் என்ன தவறு என்று கேளுங்கள் செய்த பிழைகளை அடையாளம் கண்டுகொள்வதன் மூலம் நீங்கள் கற்றுக் கொள்கிறீர்கள் மேலும் ஒரு நல்ல தீர்வுக்கான அளவுகோல்களை வகுக்குமாறு மாணவர்களைக் கேட்கிறார் கையில் உள்ள பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருப்பது என்ன இங்குதான் மாணவர்கள் ஜோடிகளாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி இது ஒரு நல்ல தீர்வாக அவர்கள் கருதுகிறார்கள் என்று கூறி பரிந்துரைகளை வழங்குகிறார்கள் அவர் ஒப்புக்கொண்ட அளவுகோல்களை பலகையில் எழுதுகிறார் அவர் ஒரு சிக்கலைத் தீர்க்க மாணவர்களை அமைத்து அவர்கள் சக மதிப்பீடு செய்யப்படுவார்கள் என்று கூறுகிறார் அதாவது எல்லோருடைய தீர்வும் வேறு யாராவது ஒருவரால் மதிப்பீடு செய்யப்படும் தேவையான இடங்களில் உதவி வழங்க அவர் புழக்கத்தில் இருக்கும்போது மாணவர்கள் தங்கள் பிரச்சினைகளை முடிக்கிறார்கள் அவர் ஒரு பலவீனத்தைக் கண்டால் 'நீங்கள் எப்படிச் செய்தீர்கள் என்று பாருங்கள் ' என்று கூறுகிறார் சிரமத்தைக் கண்டறிந்து அவர்களுக்கு உதவ மாணவர் அளித்த பதிலை அவர் பயன்படுத்துகிறார் அவர்கள் பணிபுரியும் போது சக மாணவர்களின் மதிப்பீட்டிற்கு முன் அளவுகோல்களுக்கு எதிராக தங்கள் சொந்த வேலையைச் சரிபார்க்குமாறு மாணவர்களுக்கு நினைவூட்டுகிறார் அதாவது குழுவில் எழுதப்பட்ட அளவுகோல்கள் மற்றும் ஒரு தீர்வை உருவாக்கியுள்ளன குழுவில் எழுதப்பட்ட அனைத்து அளவுகோல்களும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தீர்வால் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் பின்னர் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் தீர்வைச் சேகரித்து அவற்றுக்கு மதிப்பெண் குறிக்க சகாக்களுக்கு வழங்குகிறார் ஒரு எளிய முறையை உருவாக்க முடியும் அதில் மாணவர் தனது பெயரை காகிதத்தில் எழுதுகிறார் ஒப்புக்கொண்ட அளவுகோல்களுக்கு எதிராக மாணவர் தங்கள் சகாக்களின் படைப்புகளுக்கு மதிப்பெண்களைக் குறிக்கிறார் பென்சிலில் கருத்துகளை எழுதுகிறார் மேலும் இந்த செயல்முறைக்கு மீண்டும் உதவ அவர் புழக்கத்தில் விடுகிறார் அந்தச் செயல்பாட்டில் நீங்கள் மற்றவர்களைத் திருத்தும்போது ஒருவர் கற்றுக்கொள்வார் வேலை சரியான உரிமையாளரிடம் திரும்பிச் செல்கிறது மேலும் ஆசிரியர் தங்கள் வேலையைப் பற்றிய கருத்துகளைப் படிப்பதற்கும் குறிப்புகளைச் சரிபார்ப்பதற்கும் வேலையை மேம்படுத்துவதற்கும் சிறிது நேரம் ஒதுக்குகிறார் யாருடைய வேலை என்று மாணவர்களிடம் கேட்கிறார் அதை மீண்டும் செய்வதற்கும் அடுத்த வகுப்பின் தொடக்கத்தில் அவரிடம் சமர்ப்பிப்பதற்கும் அவர் மகிழ்ச்சியடையவில்லை இவற்றையெல்லாம் மீறி சில மாணவர்களால் நிகழ்த்த முடியாமல் போகலாம் எனவே மறுநாள் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பபடுகின்றனர் குறிப்பதில் என்ன சிக்கல்கள் வந்தன என்று அவர் கேட்கிறார் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார் நாங்கள் பொதுவான நடைமுறை மற்றும் நல்ல நடைமுறை என்று அழைத்ததைப் பார்த்தோம் இந்த பொதுவான நடைமுறையை நீங்கள் பார்த்தால் கற்பித்தல் கற்றலை சோதித்தல் தரப்படுத்துதல் பின்னர் முன்னேறுதல் இது உண்மையாக செய்யப்பட்டால் தற்போது என்ன நடக்கிறது என்பதில் இது ஏற்கனவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் ஆசிரியர் எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து மாணவர்களுக்கு சில கருத்துகளைத் தருகிறார் ஆனால் குறிக்கும் போது அவரது முக்கிய நோக்கம் முடிந்தவரை துல்லியமாக வேலையை தரம் பிரிப்பதாகும் இந்த அணுகுமுறையின் பின்னால் உள்ள ஒரு பொதுவான அனுமானம் என்னவென்றால் கற்றல் தரம் மற்றும் அளவு திறமை அல்லது திறனைப் பொறுத்தது மோசமான கற்றல் பொதுவாக திறன் அல்லது புத்திசாலித்தனம் இல்லாத காரணமாகும் நீங்கள் அந்த அனுமானத்தை செய்தால் ஏழை மாணவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை நீங்கள் பின்பற்றும் எந்தவொரு நடைமுறையும் எப்போதும் ஏழைகளாகவே வைத்து இருக்கும் நல்ல பயிற்சி ஆரம்பத்தில் இது மிகவும் சிக்கலானதாகத் தெரிகிறது அதில் பல படிகள் உள்ளன ஆனால் செலவழித்த நேரத்தின் அடிப்படையில் உண்மையில் அது தோற்றமளிக்கும் அளவுக்கு பயமாக இல்லை முதல் விஷயம் இது செய்யக்கூடியது மற்றும் ஓரளவு நடைமுறையில் ஆசிரியர் உகந்ததாக்க முடியும் நீங்கள் இதை ஒரு வழக்கமான அடிப்படையில் செய்யப் போகிறீர்கள் என்பதால் ஒருவர் அனைத்து படிகளையும் மிகச் சிறப்பாக மாஸ்டர் செய்யலாம் ஒரு நல்ல நடைமுறையை ஒரு ஆக்கபூர்வமான ஆசிரியர் பின்பற்றுகிறார் அந்த திறன் இயல்பானது அல்ல ஆனால் கற்றது என்று ஆசிரியர் நம்புகிறார் சிலர் வேகமாக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் கற்றுக்கொள்ளும் திறனைக் கற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவற்றை அவர் கண்டுபிடித்து ஏதேனும் தவறான கருத்துக்களை சரிசெய்து பின்னர் இதை உருவாக்குகிறார் இலக்குகளை நோக்கிய அவர்களின் முன்னேற்றம் குறித்து தங்களுக்கு நல்ல தொடர்ச்சியான தகவலறிந்த கருத்துக்களை வழங்குவதற்கு மாணவர்கள் இலக்குகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நல்ல நடைமுறையைப் பொறுத்தவரை குறிக்கோள் என்பது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கருத்து தெரிவிப்பது மட்டுமல்ல இந்த மாணவர்கள் நல்ல தொடர்ச்சியான தகவலறிந்த கருத்துக்களை வழங்க முடிய வேண்டும் இறுதியாக மாணவர்கள் எவ்வளவு சரியாகச் செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் அவர்கள் தவறுகளைக் கண்டுபிடிக்க முடிந்தால் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்து தொடர்ந்து மேம்படுத்த முடியும் தங்களைத் தாங்களே கற்றுக் கொள்ளும் திறன் கணிசமாக மேம்படும் என்பதே இதன் பொருள் மதிப்பீட்டிற்கான ஆசிரியர்களின் அணுகுமுறை குறிக்கோள்களை தெளிவுபடுத்துவதும் கற்றலில் பிழைகள் மற்றும் குறைபாடுகளைக் கண்டறிவதும் பின்னர் அவற்றை சரிசெய்வதும் ஆகும் மதிப்பீட்டின் நோக்கத்தை முன்னேற்றமாகக் கருதுகிறார் கற்றலின் அளவீடாக அல்ல ஏனென்றால் ஆரம்பத்தில் நாங்கள் கூறியது போல் கருத்துக்களை வழங்குவதற்கான மேலாதிக்க முறை உருவாக்கம் மதிப்பீடு மூலம் ஆகும் இந்த மூன்று சொற்கள் குறிக்கோள்கள் பதக்கங்கள் மற்றும் பணிகள் சாட்லரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நம் வாழ்க்கையை குழப்பவோ அல்லது சிக்கலாக்கவோ செய்யாமல் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அவை நாம் அறிந்த பழக்கவழக்கங்கள் பாட விளைவுகளை எவ்வாறு எழுதுவது அவை சரியாக என்ன என்பதை குறிக்கோள்கள் குறிப்பிடுகின்றன நிச்சயமாக விளைவுகளின் கூறுகள் செயலை உள்ளடக்கியிருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் நீங்கள் உண்மையிலேயே நன்கு அறிந்திருந்தால் அவை அறிவாற்றல் மனஉணர்வு மற்றும் உளஆற்றல்க்கு சொந்தமானவை அதனுடன் தொடர்புடைய செயல் வினைச்சொற்களால் குறிப்பிடப்படுகின்றன அறிவு நான்கு பொது வகை அறிவு மற்றும் நான்கு வகைகளிலிருந்து பொறியியல் அறிவு நிபந்தனைகள் இதன் கீழ் செயலைச் செய்ய வேண்டியது மற்றும் அளவுகோல்கள் கற்பவரின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்திறனைக் குறிக்கும் இவை ஒரு நல்ல தீர்வைக் குறிக்கிறது TALE 1 இல் நீங்கள் நினைவு கூர்ந்தால் CO ஐ எழுதுவதில் இந்த நான்கு கூறுகளைப் பற்றி பேசினோம் இந்த நான்கு கூறுகளில் செயல் மற்றும் அறிவு கூறுகள் கட்டாயமாகும் அதேசமயம் நிபந்தனைகளும் அளவுகோல்களும் விருப்பமானவை இலக்குகள் நிச்சயமாக விளைவுகளைத் தவிர வேறில்லை ஆனால் குறிக்கோள்கள் மிகத் தெளிவாகக் கூறப்பட வேண்டும் அதனால்தான் நிச்சயமாக முடிவுகளை கவனமாக எழுத வேண்டும் பதக்கம் நீங்களே ஒரு பதக்கத்தை அளிக்கிறீர்கள் அது எதைக் குறிக்கிறது கூறப்பட்ட CO உடன் நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் ஏனென்றால் இதுதான் நான் தீர்க்க வேண்டியது வகுப்பறையில் நான் கேட்பது மற்றும் சிக்கல்களைத் தீர்ப்பது ஆகியவற்றின் மூலம் நான் இருக்கிறேன் இவ்வாறாக நான் இருக்கிறேன் பதக்கம் கூறுகிறது நீங்கள் சரியாக இருக்கும் இடத்தில் அதாவது நீங்கள் செய்த காரியங்களை மையமாகக் கொண்ட தகவல் அல்லது சி க்களின் அடிப்படையில் சிறப்பாகச் செய்தால் அந்த தகவல் கருத்துகளின் வடிவத்தில் இருக்க வேண்டும் இந்த பதக்கங்கள் செயல்முறைக்கு இருக்கலாம் நீங்கள் நடைமுறைகளை சரியாகப் பின்பற்றினீர்கள் நாங்கள் தயாரிப்பிலும் ஆர்வமாக உள்ளோம் எனவே பதக்கங்கள் செயல்முறை தொடர்பான பதக்கங்கள் அல்லது தயாரிப்பு தொடர்பான பதக்கங்களாக இருக்கலாம் ஒட்டுமொத்த தரங்கள் மதிப்பெண்கள் முதலியன பதக்கங்கள் அல்ல ஏனெனில் அவை எந்தெந்த அம்சங்களைச் சிறப்பாகச் செய்கின்றன என்பது குறித்த விரிவான தகவல்களைத் தரவில்லை பின்னர் நோக்கம் என்னவென்றால் நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்குத் தெரிந்தால் எனது இலக்கை எவ்வாறு அடைவது எனது இடைநிலை இலக்குகளை நான் அமைக்க வேண்டும் நான் இங்கே இருந்தால் இறுதியாக இலக்கை அடைவதற்கு முன்பு நான் செல்ல வேண்டிய படிகள் என்ன ஏ எனப்படும் தரமான வளையத்திற்கு TALE 1 இல் குறிப்பிடப்பட்டுள்ளது சமமானதாகும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு டெமிங் சுழற்சி பி ஏ என வரையறுக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது செயல்திறனை மேம்படுத்த இது ஒரு குறிப்பிட்ட இலக்கு உங்களிடம் செயல்முறை இலக்குகள் அல்லது தயாரிப்பு இலக்குகள் இருக்கலாம் கடந்த கால வேலைகளில் திருத்த வேலைகள் அல்லது பிற மேம்பாடுகள் வழிமுறைகளில் உள்ளடக்கியிருக்க வேண்டும் நான் சரியாக என்ன செய்ய வேண்டும் அல்லது குறுகிய கால இலக்குகள் முன்னோக்கிப் பார்க்கக்கூடியவை மற்றும் எதிர்கால வேலைகளுக்கு சாதகமானவையாக இருக்க வேண்டும் முக்கிய கருத்தை புரிந்து கொள்வதில் பல தவறுகள் உள்ளன என்று கூறி மேற்கொண்டபணி பின்னோக்கி தோற்றத்துடன் இருப்பது பொதுவானது முன்னோக்கி மற்றும் நேர்மறையாக இருக்கும்போது அடுத்த முறை இந்த முக்கிய கருத்துக்களை நீங்கள் சரிபார்க்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் பின்னூட்டம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு பணி போதுமான சவாலாக இருக்க வேண்டும் ஆனால் அடையக்கூடியது அவை பணியின் பண்புகள் பின்னூட்டத்தை சுருக்கமாக பதக்கம் மற்றும் பணி பின்னூட்டம் அடைவது குறித்து தீர்ப்பளிக்காததாக இருக்க வேண்டும் இது உருவாக்கும் மதிப்பீடு மட்டுமே என்பதால் நீங்கள் தரங்களை வழங்கவில்லை எந்த சூழ்நிலையிலும் மாணவர் குறித்து ஒருவர் எதிர்மறையாக கருத்து தெரிவிக்க வேண்டும் பல மாணவர்கள் உள்நோக்கத்தின் தோல்வியால் பாதிக்கப்படுகின்றனர் அதாவது அவர்கள் CO களை தவறாகப் புரிந்துகொண்டதால் தவறான செயல்களைச் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று மாணவர்கள் CO அல்லது திறனைப் புரிந்து கொண்டார்களா என்பதுதான் மெட்டா அறிவாற்றல் அறிவு என்று நாங்கள் வரையறுத்த கருத்துக்களை மாணவர்கள் தங்களுக்குத் தெரிவிக்க முடியும் இல்லையெனில் அவர்களால் பணிகளில் வெற்றிபெறவோ அல்லது மேம்படுத்தவோ முடியாது இதைச் செய்ய அவர்கள் சி க்களைப் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இவற்றுக்கு எதிரான அவர்களின் சொந்த முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்கிறபடி சம்பந்தப்பட்ட செயல்முறைகள் மற்றும் ஒருவரின் சொந்த கருத்துக்களைப் பயன்படுத்துவதற்கான திறன் மற்றும் மெட்டா அறிவாற்றல் அறிவு என்று அழைக்கப்படுபவை நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைக் கண்டறியவும் பின்னூட்டத்தை திறம்பட பயன்படுத்த இவை அனைத்தும் தேவையான கூறுகள் ஒரு ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய சில பின்னூட்ட உத்திகள் யாவை தொடர்பு கற்பித்தல் முறைகள் சுய மற்றும் சக மதிப்பீட்டைப் பயன்படுத்துங்கள் பயிற்சிக்கு நேரம் கொடுங்கள் மாணவர்கள் எங்கு அளவுகோல்களை பூர்த்தி செய்தனர் என்பதைக் காண்பிக்க மாணவர்களின் முன்னேற்றத்தை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்துங்கள் ஒருவரின் சொந்த முன்னேற்றத்தின் இந்த வகையான கிராஃபிக் பிரதிநிதித்துவம் ஆசிரியரால் அல்ல மாணவரால் வரையப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட CO ஐப் பொறுத்து மாணவர் தனது சொந்த புத்தகத்தில் பராமரிக்க முடியும் அவர் ஒரு வரைபடத்தை வரைந்து அவர் எங்கு இருக்கிறார் என்று சொல்ல முடியும் மேலும் அவர் முன்னேறும்போது அவர் வரைபடத்தில் மேலே முன்னேறி கொள்ளலாம் குழு அல்லது ஜோடி வேலைகளைப் பயன்படுத்துங்கள் இது கற்றலுக்கான ஆக்கபூர்வமான அணுகுமுறைக்கு கணிசமாக உதவும் பின்வரும் கற்பித்தல் கூறு "உருவகங்கள் மற்றும் ஒப்புமைகள்" அவை ஏன் முக்கியம் ஒரு மாணவர் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் புதிய விஷயம் எதுவாக இருந்தாலும் மாணவர் ஏற்கனவே அறிந்தவற்றோடு இணைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு சரியாகத் தெரிந்தவற்றைக் கண்டுபிடிப்பதற்கான வழிகளில் ஒன்று நீங்கள் உருவகங்கள் ஒப்புமைகள் மற்றும் மாதிரிகள் ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் ஆசிரியர் உருவகங்கள் மற்றும் ஒப்புமைகளைப் பயன்படுத்த வேண்டும் சில உருவகங்கள் சில மாணவர்களுக்கு அதிக அர்த்தத்தைத் தரக்கூடும் மேலும் சில ஒப்புமைகள் வேறு சில மாணவர்களின் குழுவுக்கு கூடுதல் அர்த்தத்தைத் தரக்கூடும் ஆகவே ஆசிரியர் குறிப்பிட்ட நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பல உருவகங்களையும் ஒப்புமைகளையும் ஆசிரியர் பயன்படுத்துவது அவசியம் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை அடையாளம் காண மாணவர்களுக்கு வெளிப்படையாக கற்பித்தல் அறிவைப் புரிந்துகொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவர்களின் திறனை மேம்படுத்துகிறது ஒப்புமைகள் அடையாளங்கள் ஒரே மாதிரியானவை என்று அர்த்தமல்ல அது ஒன்றல்ல இது ஓரளவு ஒத்ததாகும் உதாரணமாக 'மின்சாரம் என்பது ஒரு குழாய் வழியாகப் பாயும் நீர் போன்றது ' ஒரு குழாய் வழியாகப் பாயும் நீரையும் ஒரு கம்பி வழியாகப் பாயும் மின்னோட்டத்தையும் நீங்கள் கற்பனை செய்து இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் பல ஒற்றுமைகள் இருக்கும் ஆனால் அவற்றுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கும் இந்த வேறுபாடுகளைப் பார்ப்பதன் மூலம் ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்னும் நீங்கள் பயன்படுத்தும் ஒப்புமை அல்லது உருவகம் மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று பொதுவாக ஒரு குழாய் வழியாக பொறியியல் திட்டத்தை வைத்து சொன்னால் அவர்கள் மாணவர்கள் தொடங்கும் நேரத்தில் மாணவர்கள் அறிவார்கள் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை மாணவர்கள் சுயாதீனமாக அடையாளம் காண வாய்ப்புகளை வழங்குவது அறிவைப் புரிந்துகொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவர்களின் திறனை மேம்படுத்துகிறது அதாவது ஆசிரியர் ஒரு ஒப்புமையைக் கொடுப்பதற்குப் பதிலாக மாணவர்களை உண்மையில் கண்டுபிடிப்பதற்கும் தங்களைத் தாங்களே அடையாளம் காண்பதற்கும் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கும் பதிலாக இதற்காக சில கிராஃபிக் முறைகளைப் பயன்படுத்தலாம் இது பின்னர் வரும் பிரிவில் காணப்படும் மாணவர்கள் தங்களை ஒத்த மற்றும் ஒப்புமைகளை உருவாக்கினால் ஒத்த கற்றல் மற்றும் ஒப்புமை ஒரு செயலில் கற்றல் முறையாகவும் பயன்படுத்தப்படலாம் எனவே அடுத்த நிலை என்னவென்றால் நீங்கள் ஒரு கருத்தை எடுத்து அதற்கான ஒத்த அல்லது ஒப்புமையை அடையாளம் காணும்படி அவர்களிடம் கேளுங்கள் மாணவர் இப்போது ஒப்புமையை உருவாக்கி அதை நியாயப்படுத்த வேண்டும் ஒப்பீடுகள் வகைப்படுத்துதல் உருவகங்களை உருவாக்குதல் ஒப்புமைகளை உருவாக்குதல் போன்ற பலவிதமான ஊடாடும் வழிகளில் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை அடையாளம் காண முடியும் இவை அனைத்தும் ப்ளூமின் வகைபிரித்தல் படி 'புரிந்து கொள்ளுங்கள்' என்ற பிரிவின் கீழ் வரும் ஆசிரியர் நேரடி போதனைகளைப் பயன்படுத்தினால் அதை வகுப்பில் பயிற்சி செய்யலாம் மாணவர்கள் சுயாதீனமாக பயிற்சி செய்யுங்கள் கிராஃபிக் குறியீட்டு பிரதிநிதித்துவத்தைப் பயன்படுத்தி கற்பிக்கவும் இவை அனைத்தும் உருவகங்கள் மற்றும் ஒப்புமைகளைப் பயன்படுத்துவதற்கான முறைகள் இதை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் ஒரு நரம்பியல் வலையமைப்பை மற்றொரு நரம்பியல் பிணையத்துடன் இணைக்கிறீர்கள் அவை ஒன்றுக்கொன்று இணைக்கப்படும்போது அவை சரியாக ஒத்தவை என்று அர்த்தமல்ல ஆனால் அவை ஒத்தவை நீண்டகால நினைவகத்தில் உள்ள தகவல்களை சிறப்பாக சிந்திக்கவும் தக்கவைக்கவும் மாணவருக்கு இது இன்னும் பெரிதும் உதவுகிறது ஒரு பயிற்சியைச் செய்யுமாறு நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கற்பித்த ஒரு பாடத்தில் ஒரு திறனுக்கான கற்பித்தலின் செயல்முறை வரிசையை உருவாக்கவும் அது கற்பித்தல் கூறு குறிக்கோள்கள் மற்றும் கருத்துக்களைப் பயன்படுத்தலாம் நீங்கள் இதைப் பயன்படுத்தவில்லை என்றால் அத்தகைய வரிசையை நீங்கள் உருவாக்கலாம் இலக்குகளை நிர்ணயிப்பதும் நீங்கள் இலக்கிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்பதற்கான பின்னூட்டங்களை வழங்குவதும் நீங்களே உங்கள் பயிற்சியின் முடிவை இந்த குறிப்பிட்ட மின்னஞ்சலில் பகிர்ந்து கொண்டால் நாங்கள் அதைப் பாராட்டுகிறோம் Iisctagmail com அடுத்த யூனிட்டில் நாம் இன்னும் சில கற்பித்தல் கூறுகளுடன் தொடருவோம் குறிப்பாக கிராஃபிக் ஒழுங்கமைப்பு குறிப்பு தயாரித்தல் மற்றும் சுருக்கம் மற்றும் சில பரஸ்பர கற்பித்தல்